மீண்டும் வரவேற்கிறேன் ரியாக்க்ஷன் கைநீட்டிக் மீது சால்வெண்ட் ன் தாக்கம் குறித்து முந்தைய வகுப்பில் பார்த்தோம் தெர்மோடைனமிக்ஸ் அல்லது சமநிலையிலும் சால்வெண்ட் ன் தாக்கம் குறித்தும் சென்ற வகுப்பில் பார்த்தோம் லீனியர் பிரீ எனர்ஜி உறவுமுறைகள் பற்றி குறிப்பிட்டு பார்த்தோம் வேதி வினையின் போது சால்வெண்ட் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை Grunwald Weinstein plots மற்றும் Schleyer adaptation உதவியுடன் பார்த்தோம் எனவே எந்த ஒரு வேதி வினையில் SN1 வினை மற்றும் E1 போன்ற போலார் இன்டர்மீடியட் இருக்கிறதோ அவை சால்வெண்ட் ஐ நான்போலாரில் இருந்து போலார் ஆக மாற்றுவதில் மிக சிறந்தது எனவே சால்வெண்ட் ன் தாக்கம் அல்லது nucleophilicity பற்றி பார்த்தோம் DMF மற்றும் DMSO போன்ற சால்வெண்ட்கள் கேட்டையாண்களுடன் இணைந்து நியூகிளியோபைல்களை உருவாக்கி அதிக ஆக்டிவாக மாற்றுகிறது எனவே இந்த உதாரணங்களை பார்த்தோம் ஆர்கானிக் சால்வெண்ட்களில் உள்ள உப்பின் கரையும் தன்மையை க்ரௌண் ஈதெர்ஸ் எவ்வாறு அதிகரிக்கிறது என்று பார்த்தோம் எனவே இன்றைய வகுப்பில் ரியாக்ஷன் மெக்கானிக் ஐ எளிதில் புரிந்துகொள்ள இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் ஐ பார்க்க இருக்கிறோம் இது கைநட்டிக் ஐசோடோப் எபெக்ட் என அழைக்கப்படுகிறது ஒரு வேதி வினையின் ரேட்டிட்டர் மேணிங் step பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த கைனடிக் ஐசோடோப் எபெக்ட் இருக்கிறது இந்த முறை எப்படி வேலை செய்கிறது என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வினைப் பொருளின் இடத்தை ஐசோடோபால் மாற்ற வேண்டும் எனவே என்ன செய்யப்பட்டுள்ளது என்றால் நீங்கள் ஹைட்ரஜன்க்கு பதிலாக டியூடிரியம்மை இடமாற்றம் செய்துள்ளீர்கள் மேலும் நன்றாக அறிந்துகொள்ள இந்த ரியாக்ஷனை நினைவில் கொள்ளலாம் எனவே நைட்ரோமீத்தேன்ஐ எடுத்துக்கொண்டால் பேசை பயன்படுத்தி எவ்வாறு அதிலுள்ள புரோட்டானை அகற்றலாம் என முயற்சிக்கிறேன் எனவே கைனடிக் ஐசோடோப் எபெக்ட் எவ்வாறு வேலை செய்கிறது என்றால் முதலில் அனைத்து ஹைட்ரஜன்களில் சோதனை செய்வேன் மற்றும் ஹைட்ரஜன்கள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் kH மதிப்பை பெறுவேன் பிறகு வேறொரு சோதனை செய்வேன் இதில் ஹைட்ரஜன்கு பதிலாக டியூடிரியத்தை மாற்றுகிறேன் மீண்டும் இந்த வினையின் k மதிப்பை கண்டுபிடிக்கிறேன் இந்த இரு k மதிப்புகளும் கிடைத்த பிறகு kH மற்றும் kD மதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கிறேன் அந்த மதிப்பு கிடைத்தவுடன் நீங்கள் அந்த வினையை பற்றி நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் எவ்வாறு kH மற்றும் kDன் மதிப்பு தகவல்களை தருகிறது என்பதை அறிய ஆவலாக இருக்கலாம் எனவே மிகச்சரியாக என்ன நிகழ்கிறது என்பதை புரிந்துகொள்ள முயற்சிக்கலாம் எனவே இதுபோன்ற வேதிவினை நிகழும்போது ரேட்டிட்டர்மைனிங் படிநிலையில் bond பிரிவு ஏற்படுவதை காணலாம் இதுவே பிரைமரி கைனடிக் ஐசோடோப் எபெக்ட் எனப்படுகிறது எனவே மீண்டும் சொல்கிறேன் ஒரு bond ல் சப்ஸ்டிடியூசன் செய்கிறீர்கள் எனில் அது ரேட்டிட்டர்மைனிங் படிநிலையில் பிரிகிறது எனில் அதை பிரைமரி கைனடிக் ஐசோடோப் எபெக்ட் என்று கூறலாம் எனவே bond பிரேக்கிங் bond மேக்கிங் பற்றி நினைக்கும் பொழுது அதில் உருவாகும் வைப்ரேஷன் பற்றி அறிய ஆர்வம் நமக்கு அதிகரிக்கும் இதை நாம் ரியாக்ஷன் coordinate வரைபடங்கள் பற்றி படிக்கும் பொழுதே பார்த்துவிட்டோம் எனவே ரியாக்ஷன் பற்றி பார்க்கும் பொழுது வைப்ரேஷன் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இதை பார்க்கலாம் இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் C H bond பிரிதல் மற்றும் C D bond ஐ நாம் காணலாம் C H மற்றும் C D இருந்தாலும் மாற்றம் இல்லாத பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராமை பார்க்கிறீர்கள் எனவே பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராமில் பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் வைப்ரேஷன்களுக்கு என்ன நிகழ்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராமில் ஒவ்வொரு வைப்ரேஷநை பார்க்கும் பொழுது இதை நீங்கள் பிஸிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றும் spectroscopy ல் படித்திருப்பீர்கள் அதில் நிறைய எனர்ஜி லெவல்கள் உள்ளன இதுவே வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல்கள் ஆகும் எனவே நீங்கள் நிறைய லெவல்களை இங்கே காணமுடியும் எனவே இந்த லெவல்கள் எனர்ஜியால் en அதாவது n 1⁄2hv வால் கொடுக்கப்படுகிறது n ன் மதிப்பு 0 முதல் 1 முதல் 2 என செல்கிறது இப்பொழுது ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி என்பது என்ன என்ற ஆர்வம் நமக்கு வந்திருக்கிறது எனவே ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி என்பது எனர்ஜியில் எப்பொழுது n ஜீரோவாக இருக்கிறதோ அதை குறிக்கிறது அதுவே 12 hv என கொடுக்கப்படுகிறது இப்பொழுது நான் மற்ற எனர்ஜி லெவல்களை அழிக்க போகிறேன் நாம் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜியை மட்டுமே பார்க்கிறோம் இப்பொழுது C H மற்றும் C D க்கு இடையில் வித்தியாசம் ஏற்படுகிறது காரணம் என்ன V என்பது 12Π √k mr என கொடுக்கப்பட்டு உள்ளது நீங்கள் இப்பொழுது பார்ப்பது ஒரு spring என நினைத்துக் கொள்ளுங்கள் C மற்றும் H ஐ இரு ஆட்டம்களாக நினைத்துக்கொண்டு அவற்றின் அதிர்வுகளை பார்க்கலாம் எனவே இது ஒரு spring போன்று வேலை செய்கிறது எனில் அதன் frequency 12Π√kmr என கொடுக்கப்படும் இதில் m என்பது reduced mass எனவே m கொடுக்கப்படுகிறது எனில் இதை C ன் mass ஆகவும் மற்றும் இதை ஹைட்ரஜனின் mass ஆகவும் நாம் சொல்லலாம் இது m1 m2m1 m2 என கொடுக்கப்படுகிறது இதுவே உங்களுக்கு reduced mass இப்பொழுது C H மற்றும் C D ஐ ஒப்பிட்டு பார்த்தால் C D அதிக reduced mass அல்லது mr மதிப்பு பெற்றிருக்கும் இந்த மதிப்பு C D க்கு அதிகமாக இருப்பதால் இப்பொழுது நீங்கள் பார்க்கிற C D ன் மதிப்பு குறையும் இது C D ன் ஜீரோ பாயின்ட் எனர்ஜியாக இருந்தால் C H ன் ஜீரோ பாயின்ட் எனர்ஜி அதிகரிக்கும் காரணம் என்னவெனில் C D ன் mr மதிப்பு C H ன் mr மதிப்பைவிட அதிகம் இதை en ல் substitute செய்தால் v என்பது reduced mass க்கு இன்வேர்செலி ப்ரொபஷனலாக இருக்கும் இதனால்தான் C D ன் எனர்ஜி C H ஐ விட குறைவாக இருக்கிறது இப்பொழுது C H C D bond இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நாம் பிரைமரி கனெடிக் ஐசோடோப் எபெக்டை பார்க்கும் பொழுது bond ஐ பிரேக் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே C H C D bond ஐ பிரேக் செய்ய முயற்சிக்கிறோம் எனவே நாம் டிசோஷியேஷன் பாயிண்டுக்கு செல்கிறோம் இது C H க்கு தேவைப்படும் எனர்ஜி மற்றும் C D க்கு தேவைப்படுவது இப்பொழுது இரு எனர்ஜிகளையும் ஒப்பிடும் பொழுது இதை நாம் E1 என்று அழைக்கலாம் மற்றும் இதை நாம் E2 என்று அழைக்கலாம் இதில் E1 E2 வை விட குறைவாக இருப்பதை பார்க்கலாம் மௌண்டைன் பீக் பற்றி ஒரு உதாரணம் நான் முன்னதாகவே சொன்னதை நினைவு கூறுங்கள் உயரமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து துவங்கினால் குறைந்த தொலைவுதான் பயணம் செய்ய இருக்கும் அதேபோல்தான் இங்கேயும் C H ன் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அதிகம் இதனால்தான் C H bond டிசோசியேசனுக்கு தேவைப்படும் எனர்ஜி C D bond ஐ விட குறைவு வேறொரு முறையில் ரேட்டை நீங்கள் பார்க்கும் பொழுது kH ஆனது kD ஐ விட அதிகமாக இருக்கும் இப்பொழுது கேள்வி என்னவெனில் kH மற்றும் kDக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவாக இருக்கும் இதை புரிந்துகொள்ள அந்த ரியாக்ஷனை நாம் பார்ப்பது அவசியம் எனவே மீண்டும் நாம் ரியாக்ஷன் கோஆர்டிநேட் மற்றும் கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் பற்றி பார்க்கலாம் ரியாக்ஷன் கோஆர்டிநேட் வரைபடத்தை பார்க்கும் பொழுது நான் முன்னதாக கூறியபடி ஒரு bond ன் டிசோஷியேஷனை பார்த்தால் C H லிருந்து C D க்கு நகரும்பொழுது ரியாக்ஷன் கோஆர்டிநேட் மாறுவதில்லை இந்த படிநிலைகளில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்துகொள்ள நீங்கள் வைப்ரேஷனல் லெவல்களை இமேஜின் செய்யலாம் எனவே உங்களிடம் C H மற்றும் C D உள்ளது இந்த நிலையிலும் கூட நீங்கள் C H மற்றும் C D சார்ந்த வைப்ரேஷன்களை இமேஜின் செய்யலாம் மற்ற எபெக்ட்களில் பார்த்தது போலவே ரிலேட்டிவ் எனர்ஜி வித்தியாசமும் முக்கியத்துவம் வாய்ந்தது நான் இப்பொழுது வரைந்து இருப்பதை பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ரியாக்டன்டின் வித்தியாசம் அதிகமாக உள்ளது இங்கே வித்தியாசம் குறைவாக உள்ளது C H மற்றும் C D இடையே உள்ள எனர்ஜி வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது EC H குறைவாகவே இருக்கிறது எனவே C H ன் ஆக்டிவேஷன் எனர்ஜி C D ஐ விட குறைவாக இருக்கிறது ஏனெனில் வித்தியாசம் ரியாக்டன்டில் அதிகமாகவும் transition state ல் குறைவாகவும் இருப்பதை பார்க்கிறோம் இத்தகைய சூழலில் ஆக்டிவேஷன் எனர்ஜி C D ஐ விட C H ல் குறைவாக இருக்கும் நான் முன்னதாக கூறிய உதாரணத்தின் படி ஒரு மௌண்டைன் பீக்கை நினைத்துப் பாருங்கள் கடைசி டெஸ்டினேஷன் வித்தியாசம் அதிகம் இல்லையெனில் எவ்வளவு சீக்கிரம் இலக்கை அடைய முடியும் இதில் C H C D இடையேயான ரியாக்டண்டின் வித்தியாசம் அதிகம் எனில் C D ல் வேதிவினை வேகமாக நடைபெறுவதை பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு வினையில் அதிகமான கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் பார்க்கிறீர்களோ அதன் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி வித்தியாசம் டிரன்சிஷன் state ஐ விட மிக குறைவாக இருக்கும் டிரன்சிஷன் state ல் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி வித்தியாசம் மிக மிக குறைவாக இருந்தால் கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் அதிகமாக இருப்பதைப் பார்ப்பீர்கள் எழுத்து முறையாக ஹைட்ரஜன் மற்றும் டியூட்டிரியத்தின் நிறையை வைத்து v ன் மதிப்பை கண்டுபிடித்தால் kD ன் மதிப்பைவிட kH ன் மதிப்பு அதிகமாகி தோராயமாக 7 என கிடைப்பதை பார்க்கலாம் இங்கு transition state ல் மிக குறைந்த வித்தியாசமும் reactant ல் அதிக வித்தியாசமும் இருப்பதாக நினைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது transition state ல் குறைந்த வித்தியாசமும் reactant ல் அதிக வித்தியாசமும் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்க இருக்கிறோம் இதுவரை புரிந்தது தானே எனவே C H மற்றும் C D ஐ மாற்றினாலும் ரியாக்சன் கோஆர்டிநேட் வரைபடம் மாறுவது இல்லை என்று படித்தோம் வைப்ரேஷன் ல் எது இந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறது எனவே C D ஐ விட C H ன் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அதிகம் ஏனெனில் C D ன் reduced mass அதிகம் இப்பொழுது வேதிவினைகள் மிகக்குறைந்த ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி வித்தியாசம் கொண்டுள்ளன ஆனால் reactant ல் அதிக வித்தியாசம் C H மற்றும் C D க்கு இடையே அதிகப்படியான வித்தியாசத்தை காட்டுகிறது அதாவது அதிக கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் ஐ காட்டுகிறது இப்பொழுது எந்த நிலையில் transition state ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி வித்தியாசம் குறைவாக உள்ளது என்றும் எப்பொழுது reactant க்கு ஓரளவு சமமாக உள்ளது என்பதையும் அறிந்துகொள்ள நாம் முயற்சிக்கிறோம் இதைப் புரிந்து கொள்வதற்கு நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து வைப்ரேஷன்கள் பற்றியும் ஆழமாக விவாதிக்க வேண்டும் எனவே ஒரு அடிப்படையான வேதிவினையை பார்க்கலாம் நம்மிடம் A H உடன் base இருக்கிறது எனவே base புரோட்டானை பிரித்து B H மற்றும் A ஐ கொடுக்கிறது என நினைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் பல்வேறு வகையான வைப்ரேஷன்களை பார்க்கலாம் ஸ்ட்ரெச்சிங் மோடு என்பது ஒருவகையான வைப்ரேஷன் நாம் முதலில் transition state ஐ எழுதலாம் எனவே A H B உங்களிடம் உள்ளது இதில் bond பாதியாக உடைகிறது பாதியாக உருவாகிறது மேலும் சிறிய சார்ஜ் A யிலும் சிறிய சார்ஜ் B யிலும் பெறுகிறீர்கள் நாம் transition state ஐ பார்க்கிறோம் மேலும் இந்த ஆட்டம் அங்கு நகர்கிறது இந்த ஆட்டம் இங்கு நகர்கிறது இந்த ஆட்டம் அருகில் வருகிறது சரிதானே இதைத்தான் அண்டிசிம்மேற்றிக் ஸ்ட்ரெச் என்று அழைக்கிறோம் எனவே A H bond இவ்வாறாக உள்ளே நகர்கிறது stretch ஆகிறது B H bond இவ்வாறாக stretch ஆகிறது புரிகிறதா இது ஒருவகையான stretching மற்றொரு வகையான stretching என்னவென்றால் H லிருந்து A மற்றும் B வெளியே இழுக்கப்படுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள் இழுபறி போன்று H நடுவில் உள்ளது போன்றும் A மற்றும் B எதிர்த்திசையில் இழுக்கப்படுவது போன்றும் நினைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் இப்பொழுது இந்த இரண்டு ஸ்ட்ரெச்களையும் பார்த்தால் முதல் சொல்லப்பட்டதில் A மற்றும் H ஒன்றுக்கொன்று எதிராக செல்கிறது B மற்றும் H ஒன்றுக்கொன்று அருகில் செல்கிறது இது உங்களுடைய வேதிவினையில் நடப்பதற்கு ஒத்திருக்கிறது எனவே இதுதான் உங்களுடைய ரியாக்சன் கோஆர்டிநேட் இதுதான் உங்களுடைய X axis இப்பொழுது சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் என்பது கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் ஐ புரிந்துகொள்ள மிக அவசியம் இது கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் ஐ புரிந்துகொள்ள மிக அவசியம் இப்பொழுது நாம் வேறொரு மோட் ஐ பார்க்கலாம் மற்றொரு மோட் பெண்டிங் மோட் எனப்படுகிறது எனவே பிளேனில் உள்ள பெண்டிங் மோட் ஐ பெற முடியும் எனவே மூன்று ஆட்டம்கள் உள்ளன இதை சிசரிங் மோட் அல்லது பிளேனில் உள்ள பெண்டிங் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் என் விரல்கள் சரியாக நகரவில்லை எனினும் நீங்கள் அவற்றை நினைத்துப் பார்க்க முடியும் இது பிளேனிர்க்கு வெளியே நகர்வதில்லை என நினைத்துக் கொள்ளுங்கள் இதை நான் இப்படியும் முயற்சி செய்யலாம் இது இப்படியும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பார்க்கிற படியும் இருக்கலாம் சரியா இவையே மூன்று ஆட்டம்கள் என நினைத்துக் கொள்ளுங்கள் எங்கு உள்ளது என்பது மற்றொரு வழி எனவே பிளேனிர்க்கு வெளியே வருவதை பெறமுடியும் எனவே நீங்கள் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் வைப்ரேஷன்களையும் பெறமுடியும் எனவே இதை மீண்டும் பார்த்தால் இந்தப் பிளேனிர்க்கு உள்ளேயும் வெளியேயும் செல்வதை பார்க்க முடியும் இதிலிருந்து இப்பொழுது தெரிந்துகொள்வது என்ன இது இன் பிளேன் மற்றும் இது அவுட் ஆப் பிளேன் நீங்கள் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி படித்திருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் மற்றும் பெண்டிங் வைப்ரேஷன் பற்றி என்ன நினைவு கூறுகிறீர்கள் எது அதிக எனர்ஜி பெற்றுள்ளது ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன் அதிக எனர்ஜி பெற்றுள்ளது ஏன் ஸ்ட்ரெச்சிங் போல பெண்டிங் வைப்ரேஷன் பிரைமரி கைனெடிக் ஐசோடோப் எபெக்ட் மீது தாக்கம் செலுத்துவதில்லை இதனால்தான் சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் ஐ புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் எல்லா வைப்ரேஷனல் மோடுகளையும் விரிவாக பார்த்தால் அதில் ஒன்று ரியாக்சன் கோஆர்டிநேட் எனவே நாம் அதைக் குறித்து கவலைப்படுவது இல்லை சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் ஐ குறித்துதான் நாம் கவலைப்படுகிறோம் இப்பொழுது டிரன்சிஷன் state ல் உள்ள ஜீரோ பாயின்ட் எனர்ஜி வித்தியாசம் எவ்வாறு சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் ல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என பார்ப்போம் ஹாமோன்ட்ஸ் பாஸ்டுலேட் Hammond's postulate பற்றி நாம் பார்த்ததை நினைவு கொண்டீர்கள் எனில் முந்தைய டிரான்சிஷன் state சிம்மெட்ரிக் டிரான்சிஷன் state மற்றும் பிந்தைய டிரான்சிஷன் state ஆகியவை எவ்வாறு வேதிவினை வகையை சார்ந்து பெறலாம் என பார்த்தோம் நீங்கள் முந்தைய டிரான்சிஷன் state மற்றும் பிந்தைய டிரான்சிஷன் state ஐ கருதினால் இந்த விஷயத்தில் டிரான்சிஷன் state ரியாகன்ட் ஐ சார்ந்தது மற்றும் இந்த விஷயத்தில் டிரான்சிஷன் state ப்ராடக்டை சார்ந்தது எக்ஸோதேர்மிக் மற்றும் எண்டோதேர்மிக் வினைகள் குறித்து நாம் பார்த்தோம் அதே முறைதான் இதற்கும் ஒத்துப்போகிறது உங்களிடம் முந்தைய டிரான்சிஷன் state இருந்தால் அதுவும் ரியாக்டன்ட் சார்ந்ததாக இருப்பின் அதனுடன் ஜீரோ பாயின்ட் எனர்ஜி ஐ ஒப்பிட்டு பார்த்தால் அவை ஒன்று போல் இருக்கும் இதனால்தான் டிரன்சிஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட் போல வேலை செய்கிறது முந்தைய ஸ்லைடை நினைவு கூர்ந்தால் டிரன்சிஷன் ஸ்டேட் ஐ முக்கியமாக பார்க்கிறோம் மற்றும் சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் ஐ பார்க்கிறோம் சரிதானே நாம் இந்த சிம்மெட்ரிக் ஸ்ட்ரெச் ஐ பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் ஒரு வினை இருக்கிறது எனில் அதன் டிரன்சிஷன் ஸ்டேட் ரியாக்டன்டுக்கு மிக அருகில் உள்ளது எனவே இதிலுள்ள C H over C D யும் டிரன்சிஷன் ஸ்டேட் ல் உள்ளதும் ஒரே மாதிரி இருக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்காது இதே விஷயம் பிந்தைய டிரான்சிஷன் state க்கும் பொருந்தும் ஏனெனில் ஒத்த ப்ராடக்ட் கொண்ட ஒரு விஷயம் இங்கு உள்ளது நாம் முன்னதாக பார்த்த C H மற்றும் C D பாண்ட் டிசோஷியேஷன்க்கு மிகவும் ஒத்து இருக்கிறது எனவே டிரன்சிஷன் ஸ்டேட் ரியாக்டன்ட் மற்றும் ப்ராடக்ட் ஐ ஒத்திருக்கிறது எனவே நான் சொன்னது போல ப்ராடக்ட்டிலும் C H C D ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இது ப்ராடக்ட் ஐ மிகவும் ஒத்து இருக்கலாம் ஜீரோ பாயின்ட் எனர்ஜி வித்தியாசம் டிரன்சிஷன் ஸ்டேட் ல் அதிகமாக இருக்கும் மிக ஒத்த டிரன்சிஷன் ஸ்டேட் ல் இப்பொழுது என்ன நடக்கிறது ஒத்த டிரன்சிஷன் ஸ்டேட் இருக்கும்பொழுது உங்களிடம் உள்ள ஹைட்ரஜன் ஐ A மற்றும் B ஒரு இழுபறி போன்று வெளியே இழுக்கிறது என நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் கிடைத்த பிறகு இது அதிக சிம்மேற்றிக் ஆக இருந்தால் A H மற்றும் B H க்கு இடையே உள்ள நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற போர்ஸ் கான்ஸ்டன்ட் இதற்கு ஒத்திருக்கும் என்று நினைத்துக் கொள்ளலாம் எனவே இது ஒரு இழுபறி போன்றது இரண்டு அணிகளும் சமமான எனர்ஜி பெற்றுள்ளது என நினைத்துக் கொள்ளுங்கள் எனவே அதன் நடு மையத்தில் எந்த அசைவும் இல்லை நடு மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் ஐ A மற்றும் B எதிர்திசையில் இழுக்கிறது ஏனெனில் இது சிம்மேற்றிக் நடுவிலுள்ள ஆட்டம் நகர்வது கடினம் எனவே ஹைட்ரஜன் அல்லது டியூடெரியம் ஆகியவற்றின் நிறையை ஒரு கணக்காக எடுத்துக்கொள்ள முடியாது எனவே ஒரு இழுபறி ஐ கற்பனை செய்து கொள்ளுங்கள் இரண்டு பக்கத்திலும் விசை சமமாக இருந்தால் நடுவில் யானை இருந்தாலும் சரி அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி அசைவு அவ்வளவாக இருக்காது அந்த மனிதன் அசையாமல் தான் இருப்பான் ஏனெனில் இரண்டு பக்கத்திலும் சம அளவு விசையைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவேதான் அது ஹைட்ரஜன் அல்லது டியூடெரியம் ஆக இருந்தாலும் பெரிதாக எந்த வித்தியாசமும் இருக்காது இதன் அர்த்தம் என்னவென்றால் வைப்ரேஷனல் லெவல்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் C H மற்றும் C D இடையிலான வித்தியாசம் மிகக்குறைவாக இருக்கும் இதில் அதிகமாக இருக்கிறது நீங்கள் சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் முதல்நிலை அதிகமாக இருந்தால் இதை நான் PKIE பிரைமரி கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் என எழுதுவேன் இப்பொழுது மேக்ஸிமம் கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் இருந்தால் எப்படி இருக்கும் என உணர்வீர்கள் சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் அதிகமாக இருந்தால்தான் இது கிடைக்கும் எனவே டிரன்சிஷன் ஸ்டேட் ஆனது ரியாக்ட்டன்ட் மற்றும் புரோடக்ட்டிற்கு இடையில் உள்ளது இது பகுதியளவு பாண்ட் உருவாக்கத்தையும் பகுதியளவு பாண்ட் உடைதலையும் காட்டுகிறது இந்தக்கருத்தை கொடுப்பதற்காக இந்த வேதிவினை கற்றுக்கொடுக்கபட்டது இது வெவ்வேறு வகையான அமைன்களை கொண்டு நைட்ரோஈத்தேனில் இருந்து டீபுரோட்டனேஷன் நடப்பதை காட்டுகிறது வெவ்வேறு வகையான அமைன்களை கொண்டு நைட்ரோஈத்தேனில் இருந்து டீபுரோட்டனேஷன் மூலம் வேதிவினை நிகழ்த்தலாம் என்பதை கற்பனை செய்ய முடியும் இங்கே இரு ஹைட்ரஜன்கள் நட்சத்திரம் இட்டு காட்டப்பட்டுள்ளது டியூடெரியத்தை வைத்து இதே வேதிவினையை திரும்ப மேற்கொண்டால் kD ன் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே எந்த அமைன் ஐ பயன்படுத்துகிறோம் என்பதைப் பொருத்து வெவ்வேறு kH over kD மதிப்புகளை நாம் பெறலாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைன் ஐ பயன்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட kH over kD மதிப்புகளை பெறுவீர்கள் இதை வேறொரு அமைன் ஆக மாற்றினால் வேறுபட்ட kH over kD மதிப்புகளை பெறுவீர்கள் இந்த முறை வெவ்வேறு வகையான அமைன்களை கொண்டு நைட்ரோஈத்தேனில் இருந்து டீபுரோட்டனேட் செய்வதில் பயன்படுகிறது இதுதான் பெறப்பட்ட kH over kD கும் புரோட்டனேட் அமைனின் pKa கும் வரையப்படுவது ஆகும் மீண்டும் இங்கு தெரியும் எல்லா சிகப்பு புள்ளிகளையும் திரும்ப சொல்ல எவ்வளவு இருக்கிறது உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கிறது இது 10 வித்தியாசமான அமைன்களை குறிக்கிறது சரிதானே ஒவ்வொரு அமைனுக்கும் என்ன நடக்கிறது எனில் kH over kD பெறப்பட்டது ஏனெனில் ஒவ்வொரு அமைனும் தனித்தனி ஈக்விலிபிரியம் மற்றும் தனி வேதிவினையை பெற்றுள்ளது எனவே இப்பொழுது இதுபோன்ற ஒரு வளைவில் கற்பனை செய்து கொண்டு நீங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் இந்த வளைவில் கொஞ்சம் புள்ளிகள் இடது பக்கமும் கொஞ்சம் புள்ளிகள் வலது பக்கமும் பெறுவீர்கள் இதுபோன்ற ஒரு வளைவை நீங்கள் கற்பனை செய்தால் ஆர்வத்தை தூண்டும் விஷயம் என்னவெனில் அதிகமாக நீங்கள் பார்ப்பது pKa மதிப்பு 8 5 ஐ ஒட்டியதாக இருக்கிறது இதுவே நைட்ரோஈத்தேனின் pKa மதிப்பு இப்பொழுது இது எதை குறிக்கிறது இந்த அமைனின் pKa மதிப்பை X axis ல் நாம் பார்க்கிறோம் ஒருவகையில் pKa மதிப்பு சமமாகவும் அல்லது அம்மோனியம் உப்பின் மதிப்பு சமமாகவும் இருந்தால் அது எதை குறிக்கிறது இரண்டும் ஒரே மதிப்பை பெற்றிருப்பதால் அது எதை குறிக்கிறது எனில் பார்வார்டு மற்றும் பேக்வேர்ட் வினையின் ரேட் ஐ ஒத்திருக்கிறது இது எதைக் குறிக்கிறது இது ஒரு சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் எப்பொழுது நீங்கள் அதிக சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் பெறுகிறிர்களோ அதிகமான கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் ஐ பார்ப்பீர்கள் எனவே நான் கூறியதை தொகுத்து அளிக்கிறேன் பல்வேறு பேஸ்களுக்கு கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் பெறப்பட்டது மற்றும் அதிகமான கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் பெற்ற பேசின் காஞ்சிகேட் அமிலம் pKa மதிப்பு பெற்றுள்ளது இது நைட்ரோஈத்தேனின் pKa மதிப்பிற்கு சமமாக உள்ளது ஏனெனில் நீங்கள் அதிகப்படியான சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் ஐ பெற்று விட்டீர்கள் மற்ற எல்லா வினைகளிலும் முந்தைய அல்லது பிந்தைய டிரன்சிஷன் ஸ்டேட் ஐ நீங்கள் பெறலாம் ஏனெனில் சிலவேளைகளில் இது ஒரு சிறந்த பேசாக இருக்கலாம் அல்லது இது ஒரு நல்ல ஆசிட் ஆக இல்லாமல் இருக்கலாம் எனவே இது வேகமாக புரோட்டானை இழந்தது மற்றுமொரு விஷயத்தில் குறைவான pKa மதிப்பு பெற்றிருந்தால் இது எளிதில் புரோட்டானை இழக்காது சரிதானே ஒரு விஷயத்தில் டிரன்சிஷன் ஸ்டேட் ரியாக்ட்டன்ட் போலவும் மற்றொரு விஷயத்தில் டிரன்சிஷன் ஸ்டேட் ப்ராடக்ட் போலவும் பெறுவீர்கள் ஆனால் இரண்டும் சமமாக இருந்தால் சிம்மேற்றிக் டிரன்சிஷன் ஸ்டேட் மற்றும் அதிக kH over kD மதிப்பு பெறுவீர்கள் இதுதான் முந்தைய சிலைடில் நாம் பேசிக்கொண்டு இருந்ததற்கு செய்முறை ஆதாரம் இந்த லக்சரை முடிப்பதற்கு முன் இந்த இரு வினைகளை நீங்கள் யோசித்துப் பார்க்கும்படி விரும்புகிறேன் உங்களுக்கு முன் உள்ள ஸ்கிரீனில் வினைகள் காட்டப்பட்டு உள்ளது இவற்றிற்கு kH over kD மதிப்பு முன்னதாகவே கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் என்ன செய்யவேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் முதலில் நீங்கள் இந்த வினைகளின் மெக்காநிசத்தை எழுத வேண்டும் பிறகு kH over kD மதிப்பை வைத்து உங்களுடைய மெக்காநிசம் சரியா என பார்க்கவேண்டும் நான் மீண்டும் கேட்கிறேன் நீங்கள் இந்த இரு வினைகளின் மெக்காநிசத்தை எழுத வேண்டும் பிறகு kH over kD மதிப்பை வைத்து உங்களுடைய மெக்காநிசம் சரியா என சொல்ல வேண்டும் என விரும்புகிறேன் நன்றி மற்றும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அதில் கைநீட்டிக் ஐசோடோப் எபெக்ட் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி